மாணவர்களை வரவேற்கிறேன் தொழிலாளர் மாறுபாடுகளை கணக்கிடுவது பற்றி சென்ற வகுப்பில் நாம் விவாதித்தோம் சில சூத்திரங்கள் தொழிலாளர் மாறுபாடுகள் கணக்கிடுவதற்கு பற்றியும் பேசினோம் மேலும் ஒரு பிரச்சினையை அந்த பிரச்சனை சற்று தெளிவாக இருந்தது அதை எப்படி தீர்ப்பது மிக நேராக மற்றும் எளிமையான பிரச்சனை என்கிற அந்த பிரச்சனையில் அதிலுள்ள தொழிலாளர் மாறுபாடுகள்இல் 2 மாறுபாடுகளை கணக்கிடடோம் பொருட்கள் பற்றிய விஷயத்திலும் நாம் பொருள் செலவு மாறுபாடு என்பதை கணக்கிடடோம் மேலும் பொருள் பற்றிய விஷயத்தில் பொருளின் ஊதிய விலை மாறுபாடு என்பது வராது ஆனால் அதற்கு பதிலாக பொருள் விலை மாறுபாடு வரும் அதற்கு அப்புறம் இந்த இரண்டு மாறுபாடுகள் தொழிலாளர் பிரச்சனையில் என்பது தொழிலாளர் செலவு மாறுபாடு மற்றும் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு இப்போது நாம் மூன்றாவது மாறுபாடு அதாவது தொழிலாளர் திறன் மாறுபாடு என்பதற்குள் செல்வோம் தொழிலாளர் திறன் மாறுபாட்டை கணக்கிடுவது பற்றி கற்றுக்கொள்வோம் தொழிலாளர் திறன் மாறுபட்டு விஷயத்தில் ஒரு குறிப்பு நாம் மனத்தில் கொள்ளவேண்டியது என்பதை பார்த்தால் அது செயலற்ற நேரம் இது 100 மணி நேரம் மொத்த மணி நேரத்தில் 100 மணி நேரம் மொத்த மணி நேரம் நாம் கணக்கிட்டது 8750 இதை நாம் மொத்த மணி நேரம் 8750 என்று கணக்கிட்டு வைத்துள்ளோம் இந்த 8750 மணி நேரத்தில் நாம் 100 மணி நேரம் விரையம் செய்துள்ளோம் இதன் அர்த்தம் நமக்கு இரண்டு வகையில் மாறுபாடுகளை கணக்கிட முடியும் முதல்வழி என்பது வெறும் விரயத்தை எண்ணுவது கிடையாது இது அசாதாரணமான நேர விரையம் இப்போது இதை எளிமையாக ஒப்பிடலாம் அதாவது நிலையான நேரம் மேலும் உண்மையான நேரம் மற்றும் உழைப்பாளர் திறன் மாறுபாடு என்பதை கணக்கிட வேண்டும் ஆனால் உண்மையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் விரைய நேரம் 100 மணி நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள இல்லை என்றால் அது ஒரு அசாதாரணமான காரணம் என்று இல்லை ஏனென்றால் சாதாரணமான காரணம் அது அசாதாரணமான காரணம் இப்போது இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் தொழிலாளர்களின் திறமை என்பது கேள்விக்குறி அதை அவர்கள் 8750 மணிநேரம் என்று கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள் ஆனால் வெளிப்பாடு என்பது அந்த காலகட்டத்திற்கு உண்டானது எனவே தொழிலாளர்கள் இங்கே திறமை அற்றவர்கள் ஆனால் ஆலையில் மின்சாரம் இல்லாதபோது இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட காரணம் வேலை தடைபட்டது மின்சார தடை ஏற்பட்டதால் அதனுடைய செயலற்ற நேரம் 100 மணி நேரம் இது ஆலையின் மின்சார குறைபாட்டினால் ஏற்பட்டது மின்சார தடையினால் உள்ள பிரச்சனைக்கு யாரால் உதவி செய்ய முடியும் எனவே நாம் மூன்றாவது மாறுபாட்டை அதாவது தொழிலாளர் திறன் மாறுபாட்டை கணக்கிடும்போது மொத்த உண்மையான நேரத்தில் இருந்து இந்த நேரத்தை கழித்து விட்டோம் என்றால் நமக்கு உண்மையான நேரம் கிடைக்கும் என்பதே நல்லது எனவே தொழிலாளர் திறன் மாறுபாட்டை கணக்கிடும் சூத்திரம் என்ன அது நிலையான விலை பெருக்கல் நிலையான நேரம் கழித்தல் உண்மையான நேரம் நிலையான நேரம் கழித்தல் உண்மையான நேரம் எனவே இங்கே நிலையான நேரம் என்ன நிலையான நேரம் நிலையான விலை பற்றி நாம் என்ன பேசினோம் நமக்கு 2 விலைகள் கிடைத்தன அவை ஒரு மணி நேரத்திற்கு உண்டான விலை என்பது நம்மிடம் உள்ளது இதை நான் போன வகுப்பில் கணக்கிடடோம் நிலையான விலை என்பது நமக்கு தரப்பட்டது ரூபாய் 2 பைசா 25 மற்றும் உண்மையான விலை நாம் கணக்கிட்டு வைத்தது இரண்டு ரூபாய் 50 பைசா சரி நிலையான விலை இரண்டு ரூபாய் 25 பைசா என்பதை எடுத்துக்கொண்டு நிலையான நேரத்தோடு பெருக்கினால் நிலையான நேரம் எவ்வளவு நிலையான நேரம் நமக்குத் தரப்பட்டுள்ளது அது பிரச்சனை பற்றி சொல்லும் போதே தரப்பட்டது அது 8000 மணி நேரம் எனவே 8000 மணி நேரத்தை இங்கே போட்டுக் கொள்கிறேன் இப்போது உண்மையான நேரம் பற்றி பேசுவோம் உண்மையான நேரம் என்பதை 8750 மணி நேரம் என்று கணக்கிட்டு வைத்திருக்கிறோம் ஆனால் இதில் 100 மணி நேரம் என்பது விரையம் இதனை கழிக்கும்போது நமக்கு கிடைப்பது 8650 இப்போது மாறுபாட்டை இந்த முறையில் கணக்கிடலாம் அவ்வாறு கணக்கிடும்போது ரூபாய் 2 25 பெருக்கல் இங்கே தொகை என்ன எவ்வளவு 650 சரிதானே எனவே இந்த மாறுபாட்டை கணக்கிடும்போது அது ரூபாய் 1462 என்று விடை கிடைக்கிறது எனவே இதன் அர்த்தம் 2 25 என்பதை 650 கொண்டு பெருக்கினால் நமக்கு கிடைக்கும் விடை 1462 5 இது நமக்கு பாதகமாக கிடைக்கிறது இந்த மாறுபாடு பாதகமானது ஏனென்றால் உண்மையான நேரம் 650 மணி நேரம் அதிகம் இது நிலையான நேரமான 8000 மணி நேரத்தை காட்டிலும் அதிகம் இதன் அர்த்தம் 650 மணி நேரம் அதிக நேரம் உழைப்பாளர் விஷயத்தில் அதிகம் உபயோகிக்கிறோம் ஏனென்றால் இது ஏதோ ஒரு அசாதாரணமான காரணம் என்று சொல்ல முடியாது ஆனால் இது சாதாரணமான காரணம் எனவே உங்கள் தொழிலாளர் திறன் மாறுபாடு என்று வரும்போது எதிர்மறை மாறுபாடு பாதகமான மாறுபாடு என்பது ஒரு தொகையாக 1462 50 பாதகமாக வந்துள்ளது எனவே இதை நாம் கணக்கிட வேண்டும் ஏனென்றால் நாம் உண்மையான நேரத்தை கணக்கிடும்போது செயலற்ற நேரம் 100 மணி நேரத்தை கழிக்கவேண்டும் இப்போது நாம் மூன்றாவது மாறுபாட்டை கணக்கிட போகிறோம் மூன்றாவது மாறுபாடு என்பது LITV தொழிலாளர் செயலற்ற நேரம் மாறுபாடு ஏனென்றால் அதை தனியாக கணக்கிடும்போது தான் நமக்கு அசாதாரணமான செயலற்ற நேரம் என்பது கிடைக்கும் அப்படி கிடைத்த குறைபாட்டை நாம் தொழிலாளர் திறன் குறைபாட்டிலிருந்து சரி செய்ய முடியும் அதற்கு நாம் கண்டுபிடிக்க வேண்டியது உண்டான சூத்திரம் செயலர் நேரம் 100 மணி நேரம் பெருக்கல் அதனுடைய நிலையான விலை அது 2 25 எவ்வளவு என்றால் மொத்தம் 225 இந்த மாறுபாடு எப்போதுமே பாதகமான மாறுபாடு தான் செயலற்ற நேரம் எப்போதும் எதிர்மறையான மாறுபாடு எப்போதும் பாதகமானது ஏனென்றால் தொழிலாளர்கள் அந்த நேரத்தில் உற்பத்தி இல்லாமல் இருக்கிறார்கள் எனவே அசாதாரணமான காரரும் இந்த இடத்தில் நாம் குறிப்பிட்டால் எப்பொழுதெல்லாம் மாறுபாட்டை கணக்கிடுகிறோம் அப்போது எதிர்மறையான மறுபடியும் மற்ற 3 மாறுபாடுகள் கணக்கிடும்போது சேர்த்து கணக்கிட வேண்டும் அர்த்தம் தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது தொழிலாளர் செலவு என்னும் வகையில் தொழிலாளர் விலை மற்றும் தொழிலாளர் திறன் மற்றும் தொழிலாளர் செயல் அற்ற நேரம் என்பதாகும் இந்த மூன்று பகுதிகளும் சேர்ந்ததுதான் தொழிலாளர் விலை தொழிலாளர் திறன் மற்றும் தொழிலாளர் செயலற்ற நேரம் என்பதை நாம் கண்டுபிடித்து அவை எல்லாம் இரண்டு புறங்களிலும் சமமாக இருக்கிறதா என்பதை கணக்கிட வேண்டும் எனவே ஊழியர் செலவு மாறுபாடு என்பதை சரிபார்க்க ஊழியர் அல்லது தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு கூட்டல் தொழிலாளர் திறன் மாறுபாடு இப்போது நாம் மூன்றாவது மாறுபாட்டை கணக்கீடு செய்தோம் மேலும் அதில் தொழிலாளர் செயலற்ற மாறுபடும் கண்டுபிடித்தோம் தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது இந்த இடத்தில் நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்றால் 3875 தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு நாம் ஏற்கனவே கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் இது 2187 சரி மீண்டும் இப்போது எதிர்மறை அது 1462 5 மேலும் கூடுதலாக 3875 இந்த மூன்றையும் கூட்டும்போது நமக்கு கிடைக்கும் தொகை 3875 என்பது 3875 உதாரணமாக இப்போது கல்வியின் பரீட்சை கண்ணோட்டத்தோடு பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ளவேண்டியது நமக்கு என்ன தீர்வை கண்டுபிடித்தாலும் தீர்வு என்பது சரி ஏனென்றால் இரண்டு புறங்களிலும் அது சமமாக வந்திருக்கிறது செலவு என்பது விலை மற்றும் திறன் ஆகியவற்றின் செயல்பாடு எனவே இப்போது பார்த்தோமென்றால் நீங்கள் விலை திறன் மற்றும் செயலற்ற நேரம் இவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இவற்றை நீங்கள் மொத்த செலவாக மாற்றுகிறீர்கள் எனவே தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது 3875 மேலும் நாம் தொழிலாளர் செலவு என்பதை எதிர்மறை மாறுபாடு என்று கண்டுபிடித்தோம் ஏனென்றால் மூன்று முக்கியமான காரணிகள் ஏனென்றால் விலை மற்றும் நேரம் என்பது செலவில் முக்கியமான செயல்பாடு சரி இதே பொருள் விஷயத்தில் இதனுடைய செலவு விலை மற்றும் அளவு இவற்றின் செயல்பாடு சரி இங்கே அளவு என்பது நேரம் அளவு என்பது நேரம் என்பது அளவின் யூனிட் அல்ல மீண்டும் தொழிலாளர் விலை தொழிலாளர் திறன் மற்றும் தொழிலாளர் செயல் அற்ற நேரம் சரி இந்த மூன்றையும் கூட்டும்போது நமக்கு தொழிலாளர் செலவு கிடைக்கிறது ஏனென்றால் அந்த நிறுவனம் விலையாக தொழிலாளர் விலையை செலவு செய்திருக்கிறது நிறுவனம் ஒரு மணி நேரத்திற்கு உண்டான விலையில் செலவு செய்திருக்கிறது மேலும் மொத்த நேரம் என்பது 8750 மணி நேரம் இதில் 100 மணி நேரம் செயலற்ற நேரம் அடக்கம் எனவே மொத்த செலவில் நாம் மேற்கொள்ளும் போது இந்த 100 மணி நேரமும் உள்ளது எனவே கடைசியாக தொழிலாளர் திறன் மாறுபாட்டை கண்டுபிடிக்கிறோம் உதாரணமாக நாம் அந்த 100 மணி நேரத்தை கழிக்கவில்லை என்றால் தொழிலாளர் திறன் மாறுபாடு இன்னும் சற்று அதிகமாக எதிர்மறையாக வரும் இதன் அர்த்தம் அதிக தொகை எதிர்மறை உயர்ந்த எண்ணிக்கையில் வரும் எனவே இதன் பொருள் என்பது தொழிலாளர் சற்று அதிகமான அளவில் திறமை அற்றவராக இருப்பதுபோல் இருக்கும் நாம் கண்டுபிடித்த விடையை காட்டிலும் 1462 5 அதிகமாக வந்திருக்கும் அதனுடன் 225 சேர்ந்திருப்போம் எனவே மாறுபாடு என்பது மிக அதிகமான அளவிற்கு சென்றிருக்கும் இதன் பிரதிபலிப்பாக தொழிலாளர் திறன் என்பது தனியாக பிரிக்கப்பட வேண்டியிருக்கும் எனவே எதிர்மறையான பாதகமான தொழிலாளர் திறன் மாறுபாடு சற்று குறைந்திருக்கிறது அதே அளவுகளில் இப்போது நாம் தொழிலாளர் செலவு மாறுபாட்டை கண்டுபிடித்தோம் அதுவும் எதிர்மறையாக வந்துள்ளதால் இது இந்த மூன்று விஷயங்களின் செயல்பாடு ஆகும் நாம் 100 மணி நேரத்தை விரையம் செய்தோம் அதனால் செலவு உயர்ந்தது என்னுடைய உண்மையான செலவு நிலையான செலவைக் காட்டிலும் அதிகமாக வந்தது இரண்டாவது விஷயம் நமது நிலையான விலை என்பது ஒரு மணி நேரத்திற்கு 2 25 சரி ரூபாய் 2 25 ஒரு மணி நேரத்திற்கு ஆனால் உண்மையான விலை நாம் கொடுத்தது 25 பைசா அதிகம் அதாவது 2 50 ஒரு மணி நேரத்திற்கு என்பது அதிக விலை இதனுடைய நிலையான விலை என்ன உண்மையான விலை நாம் கொடுத்தது என்ன இதன் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி பேசினால் அதை திறன் என்ற பகுதி என்று சொல்லலாம் அதாவது தொழிலாளர் திறன் மாறுபாடு நாம் எதிர்பார்த்தது எட்டாயிரம் மணி நேரம் ஆனால் நமது உண்மையான நேரம் நாம் உபயோகித்த தொழிலாளர்கள் எதிர்மறையான அளவு என்பதற்கு தொழிலாளர்கள் செய்த வேலை ஈடுபடுத்தியது உற்பத்தி செய்தது என்பது இந்த 50 சரி எனவே நாம் மேலும் 650 மணி நேரத்திற்கு அதிகமாக கொடுத்துள்ளோம் அதேபோன்று 100 மணி நேரம் அசாதாரணமான நேரத்திற்கு விலையாக கொடுத்திருக்கிறோம் எனவே உண்மையான அதிக நேரம் நாம் கொடுத்தது அதாவது நாம் எதிர்பார்த்ததைவிட அதிகமான நேரம் அல்லது நிலையான நேரத்தை காட்டிலும் அதிக நேரம் என்பது 750 மணி நேரம் எனவே இந்த மூன்று காரணிகளால் அதாவது தொழிலாளர் விலை தொழிலாளர் திறன் மற்றும் தொழிலாளர் செயலற்ற நேரம் இவைகளால் ஒட்டு மொத்த செலவு உயர்ந்திருக்கிறது அதன் காரணமாகவே நமக்கு எதிர்மறையான தொகை 3875 வந்திருக்கிறது இப்போது நாம் இதன் காரணங்களை கண்டுபிடிக்க வேண்டும் அதை நாம் ஆராய்ச்சி செய்யவேண்டும் இதை மேலும் சற்று போய் பார்த்து நாம் ஏன் அதிக விலை கொடுக்க வேண்டும் என்று ஆராய வேண்டும் எதனால் தொழிலாளர் விலை உண்மையான விலை நிலையான விலையை காட்டிலும் அதிகமாக உள்ளது என்பதை நம்மால் எதிர்நோக்க முடியவில்லை ஆரம்பத்தில் உண்மையான தொழிலாளர் விலை என்பது நிலையான விலையைக் காட்டிலும் அதிகம் இரண்டாவது விஷயம் நாம் மதிப்பிட்டது 8000 மணி நேரம் அதனால் குறிவைத்த தொகை உற்பத்திக்கு என்பது உண்மையான உற்பத்திக்கு நாம் செலவு செய்தது சற்று அதிகம் 750 மணி நேரம் எனவே நம்மால் ஏன் ஆரம்பத்தில் இந்த உண்மையான நேரத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை என்றால் 2750 அல்ல குறைந்தபட்சம் 2650 இதுதான் உண்மையான நேரத்திற்கும் நிலையான நேரத்திற்கும் உள்ள இடைவெளி இந்த இடைவெளி என்பது சிறிய இடைவெளி அல்ல இடைவெளி என்பது 650 மணி நேரம் ஏனென்றால் மின்சாரம் ஆலையில் எல்லா நேரமும் இருப்பதாக இருந்தால் நமக்கு இடைவெளி என்பது 8650 எனவே 8000 கழித்தல் 8650 அதுதான் 650 மணிநேரம் என்ற பெரிய இடைவெளி எனவே இதில் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு அளவில் இருக்கிறது நிலையான தர நிர்ணயக்குழுக்கு தொழிலாளர் விலையின் சந்தை நிலவரம் என்ன என்று தெரியவில்லை அல்லது தொழிலாளர் விலை வேகமாக மாறுகிறது அல்லது வேறு வகையான பிரச்சனை என்றால் அவர்களுக்கு ஒரு வேலையை எத்தனை நேரத்திற்குள் முடிக்க முடியும் என்ற கணக்கு தெரியவில்லை ஒரு தொழிலாளர் ஒரு வேலையை எவ்வளவு நேரத்தில் முடிப்பார் என்பதும் தெரியவில்லை எனவே இந்தக் காரணிகளை கண்டு பிடித்து அதை சரி செய்ய வேண்டும் எனவே அடுத்த முறை உங்களுடைய நிலையான திறன் என்பது உண்மையான திறனுக்கு நிகராக இருக்க வேண்டும் அதேபோல் மாற்று வழிகளும் இருக்க வேண்டும் உங்களது உண்மையான திறன் என்பது நிலையான திறனுக்கு சமம் இங்கே செயலற்ற நேரம் இல்லை அல்லது எந்த நேரமும் வீணாவதில்லை எனவே எல்லா நேரத்தையும் தொழிலாளர் நேரமாக உபயோகப்படுத்தி அதிகபட்ச நேரத்தை தொழிலாளர் உற்பத்தி நேரமாக மாற்றமுடியும் என்றால் உற்பத்தி அற்ற நேரம் என்பது இல்லை சரி இந்த வழியில் நாம் இதனை ஆராய்ச்சி செய்து தொழிலாளர் மாறுபாடு மற்றும் எதிர்மறையான மாறுபாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் எதிர்மறையான மாறுபாடுகள் ஏன் வருகிறது அந்த மாறுபாடுகளை எவ்வாறு கட்டுக்குள் வைப்பது எனவே அதன் உச்சபட்சமாக மொத்த செலவு உற்பத்திக்கு ஆவதை கட்டுக்குள் வைக்க முடியும் ஏனென்றால் மொத்த செலவு உற்பத்திக்கு எந்த பொருளாக இருந்தாலும் நான் பலமுறை சொன்னது போல 50 முதல் 60 செலவாகிறது என்றால் அது பொருள் செலவு பின்னர் 15 முதல் 20 25 சதவீதம் செலவு என்பது தொழிலாளர் ஆல் ஏற்படுவது இந்த இரண்டு முக்கியமான பாகங்களே மொத்த செலவை ஏற்படுத்துகிறது எனவே உற்பத்தி செலவை கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் பொருள் என்பதன் மேல் கவனம் வைக்க வேண்டும் அதன் பின்னர் அதை மேலும் ஆழ்ந்து பார்த்தால் எல்லா வழிமுறைகளும் பொருள் செலவை கட்டுப்படுத்த வேண்டும் உங்களது அடுத்த பெரிய பகுதி ஆகிய செலவு என்று கவனத்தை செலுத்தும் போது தொழிலாளர் பகுதி வருகிறது தொழிலாளர் செலவு என்பதை எப்போதும் கட்டுக்குள் இருக்க வேண்டும் அதன்பின்தான் நாம் அடுத்த பகுதியான மேல் நிலை செலவு என்பதற்குள் போக வேண்டும் சரி மூன்றாவது பகுதி என்பது மேல் நிலை செலவு மூன்றுவிதமான முக்கியமான விஷயங்கள் என்றால் பொருள் மாறுபாடு இதை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம் அடுத்து தொழிலாளர் மாறுபாடு அதைப்பற்றி பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக நாம் கற்றுக் கொள்ள இருப்பது என்பது மொத்த வடிவில் மேல்நிலை செலவு மாறுபாடுகள் சரி இதில் முதல் சிக்கல் மிகவும் எளிமையானது இதை கண்டுபிடிக்க நமக்கு நிலையான தகவல்கள் கொடுக்கப்பட்டால் அதாவது நேரம் தொழிலாளர் விலை போன்றவை கிடைத்தால் சரியாக கணக்கிட முடியும் மேலும் உண்மையான தகவல் என்பது தொழிலாளர் நேரம் தொழிலாளர் விலை இவை இரண்டும் கிடைத்தால் நாம் எவ்வாறு மாறுபாடுகளை கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் ஆனால் இங்கு இந்த பிரச்சனையின் வரம்பு என்பது மாறுபட்ட வெவ்வேறு வகையான தொழிலாளர்கள் அந்த ஆலையில் வேலை செய்வதைப் பற்றி விபரம் தரப்படவில்லை ஆனால் நாம் மூன்று வகையான தொழிலாளர்களை உபயோகப்படுத்தி இருக்கிறோம் நான் சென்ற வகுப்பில் சொன்னது போல நாம் தேர்ச்சி உள்ள தொழிலாளி பகுதி திறமையான தொழிலாளி மற்றும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளி ஆகிய மூன்று வகையினரை பயன்படுத்தி இருக்கிறோம் மேலும் அவர்களுக்கு கொடுக்கப்படும் விலை மூன்று வகையாக உள்ள தொழிலாளர்களுக்கு வேறுபடும் இதில் அடிப்படை தொழிலாளி என்பது வேறு இதில் சில நேரங்களில் இந்த அமைப்பை நாம் மாற்ற வேண்டியிருக்கும் இதன் அர்த்தம் ஆட்கள் கிடைப்பதை பொருத்து அல்லது தொழிலாளர்கள் கிடைக்காமல் போவது

உங்களுக்கு தொழிலாளர் எண்ணிக்கை ஒவ்வொரு வேலைக்கு தகுந்தாற்போல தரப்பட்டிருந்தால் அது நிலையான தரத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டது இருக்கும் அப்படி நாம் ஈடுபடுத்திய தொழிலாளர்கள் 75 45 மற்றும் 60 மேலும் அவர்களுக்கு உண்டான நிலையான விலை வார சம்பள விலை தரப்பட்டுள்ளது இது மணி நேரம் கணக்கு அல்ல இது ஒரு நாளைக்கு உண்டான தொகை அல்ல இது வார ஊதிய விலை ஊதிய விலை எவ்வளவு வாரத்திற்கு வேலை அடிப்படையில் அதாவது 60 40 30 அதேபோன்று உண்மையான தகவல் தரப்பட்டுள்ளது எவ்வளவு தொழிலாளர்கள் இந்த வேலை செய்ய போடப்பட்டு இருக்கிறார்கள் என்றால் 70 தேர்ச்சி உள்ள தொழிலாளிகள் 30 பகுதி திறமையான தொழிலாளிகள் 80 தேர்ச்சி இல்லாத தொழிலாளிகள் அவர்களுக்கு நாம் வழங்குவது 70 50 மற்றும் 20 சரி இந்த வேலை 32 வாரங்களில் முடிக்கப்பட வேண்டும் இந்த வேலை 32 வாரங்களில் முடிக்கப்பட்டது எனவே இந்த விவரங்களின் அடிப்படையில் நாம் தொழிலாளர் மாறுபாடுகளை கண்டுபிடிக்க வேண்டும் உங்களுக்கு மூன்று வகையான தொழிலாளிகள் தேர்ச்சி உள்ள பகுதி திறமையான மற்றும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் தரப்பட்டு உள்ளார்கள் நமக்கு நிலையான நேரம் 30 வாரங்கள் அதற்கு மூன்று வகையான தொழிலாளர்கள் அவர்களை சேர்த்து பணியில் அமர்த்தி இருக்கிறோம் நமக்கு உண்மையான நேரம் என்பது 32 வாரம் மேலும் நமக்கு நிலையான மற்றும் உண்மையான விவரங்கள் தரப்பட்டுள்ளன எனவே அதன் அடிப்படையில் தொழிலாளர் மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது என்று பார்ப்போம் இந்த விஷயத்தில் நாம் இப்போது சில மாறுபாடுகளை கணக்கிட போகிறோம் பெரும்பாலும் உங்களுக்கு வசதியான மூன்று மாறுபாடுகளை நீங்கள் கணக்கிடலாம் அவை தொழிலாளர் செலவு மாறுபாடு தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு மற்றும் தொழிலாளர் திறன் மாறுபாடு மேலும் தொழிலாளர் கலவை அதுதொடர்பான மாறுபாடுகள் என்பதையும் இங்கே தொடுவோம் சரியா இப்போது இந்த பிரச்சனையை செய்வோம் நாம் இந்த பிரச்சினை குறித்து விவாதிப்போம் இந்த பிரச்சினையில் நாம் தகவல்களை தயாரிக்கவேண்டும் மேலும் அவற்றை தீர்த்து வைக்க வேண்டும் எனவே முதல் மாறுபாடு என்ற தொழிலாளர் செலவு மாறுபாட்டை இப்போது கணக்கிடுவோம் இப்போது தொழிலாளர் செலவு மாறுபாட்டை கணக்கிட என்ன சூத்திரம் நிலையான தொழிலாளர் செலவு தொழிலாளர்களின் நிலையான செலவு கழித்தல் தொழிலாளர்களின் உண்மையான செலவு சரியா இது சூத்திரம் தொழிலாளர்களின் நிலையான செலவு கழித்தல் தொழிலாளர்களின் உண்மையான செலவு எனவே இதை கணக்கிட நிலையான செலவு என்பதை முதலில் எடுத்துக் கொள்வோம் இதை கண்டுபிடிக்க வேண்டும் இதில் நமக்கு மூன்று வகையான திறமையுள்ள தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் சரிதானே எனவே தேர்ச்சி உள்ள தொழிலாளர் என்பதற்கு நாம் பின்னோக்கி பார்த்தால் எத்தனை நேரம் என்றால் 30 வாரங்கள் இது வாரத்தின் 30 மணி நேரம் அல்ல இங்கே எத்தனை தேர்ச்சி உள்ள தொழிலாளர்கள் இந்த வேலையில் ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்றால் நிலையான அளவு 75 அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் 60 ரூபாய் ஒருவாரத்திற்கு சரி இப்போது நாம் நிலையான செலவை தேர்ச்சி உள்ள தொழிலாளர்கள் விஷயத்தில் கணக்கீடு செய்வோம் அது எவ்வளவு 75 பெருக்கல் 60 பெருக்கல் 30 இது எவ்வளவு வருகிறது என்றால் மொத்த தொகை நிலையான செலவு என்பது ரூபாய் 135000 135000 மொத்த செலவு நாம் கணக்கிட்டது இந்த செலவு என்கிற 135000 என்பது 75 பெருக்கல் 60 பெருக்கல் 30 இதுதான் தேர்ச்சி உள்ள தொழிலாளியின் மொத்த செலவு நாம் கொடுத்தது அல்லது கொடுக்க வேண்டியது என்றால் நாம் கொடுக்க வேண்டியது நிலையானது இப்போது பகுதி திறமையான தொழிலாளர்களின் நிலையான செலவு எவ்வளவு இங்கே நமக்கு தரப்பட்டது என்பது 30 வாரங்கள் தொழிலாளர்கள் 45 அவர்களுடைய விலை 40 சரியா இதன் விடை எவ்வளவு என்றால் 40 என்பது விலை 40 மற்றும் வாரங்கள் 30 எனவே இதனடிப்படையில் இதன் செலவு 54000 இதுதான் பகுதி திறமையான தொழிலாளர்களின் செலவு அதன்பின் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் எவ்வளவு 30 இதற்கு செலவு என்பது 54000 வருகிறது சரியா இதனுடைய செலவு 54000 எனவே நமக்கு கிடைத்த மொத்த நிலையான செலவு என்பது ரூபாய் 243000 இதுதான் நிலையான செலவு நிலையான செலவு என்பது 243000 இதனை நாம் வெவ்வேறு வகையான தொழிலாளர்களுக்கு கண்டுபிடித்திருக்கிறோம் இவர்களை வேலையில் போட்டிருக்கிறோம் அல்லது இதில் போடவேண்டிய அளவு வேலை 75 தேர்ச்சி உள்ளவர்கள் 45 பகுதி திறமையானவர்கள் மற்றும் 60 தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் இவர்களுக்கு வழங்கப்படும் விலை 60 40 மற்றும் 30 நிலையான நேரம் 30 வாரங்கள் என்று முடிவு செய்யப்பட்டது சரியா இதைப்போன்றே நாம் இரண்டாவது பகுதியையும் கணக்கிட வேண்டும் இரண்டாவது பகுதி என்பது தொழிலாளர்களின் உண்மையான செலவு தொழிலாளர்களின் உண்மையான செலவு கண்டுபிடிக்க மீண்டும் நாம் தேர்ச்சி உள்ள தொழிலாளர்கள் முதலில் தேர்ச்சி உள்ளவர்கள் பின்னர் பகுதி தேர்ச்சி உள்ளவர்கள் பின்னர் தேர்ச்சி இல்லாதவர்கள் என்று எல்லோருக்கும் கணக்கிட வேண்டும் சரியா எனவே இதேபோல்தான் கணக்கிட வேண்டும் இப்போது உண்மையான நேரம் நாம் செலவு செய்தது எவ்வளவு 30 வாரங்கள் இங்கே நாம் இட்ட உண்மையான தொழிலாளர்கள் அல்லது உபயோகப்படுத்திய தொழிலாளர்கள் ஒரு வேலையை 32 வாரங்களில் முடிக்க வேண்டும் 32 வாரங்களில் தொழிலாளர்களை உபயோகப்படுத்தி வேலையை முடிக்க வேண்டும் எனவே இதுவே முதல் வித்தியாசம் நிலையானது என்பது 30 மற்றும் உண்மையான நேரம் 32 வாரங்கள் எனவே நாம் தொழிலாளர்களை இரண்டு வாரங்கள் அதிகமாக உபயோகப்படுத்தி இருக்கிறோம் இதன் மூலம் தொழிலாளர் செலவு மாறுபாடு நிச்சயம் எதிர்மறையாக அல்லது பாதகமாக வரும் ஏனென்றால் முதல் குறிப்பீடு காட்டுவது என்னவென்றால் உண்மையான நேரம் என்பது நிலையான நேரத்தைக் காட்டிலும் அதிகம் மேலும் பார்க்கப்போனால் தொழிலாளர் விஷயத்தில் நிலையான அளவு 75 ஆனால் நாம் உபயோகித்தது 70 தேர்ச்சி உள்ள தொழிலாளர்கள் மீண்டும் 45 பகுதி திறமையான தொழிலாளர்களுக்கு பதிலாக நாம் உபயோகித்தது 30 பகுதி திறமையான தொழிலாளர்கள் மேலும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் நிலையான அளவு 60 இங்கே நாம் அதிகமான தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களை உபயோக படுத்தி இருக்கிறோம் அது 80 எனவே இது வேறுபடும் ஏனென்றால் நாம் நினைத்தது எழுபத்தைந்து தேர்ச்சி உள்ளவர்கள் 45 பகுதி தேர்ச்சி உள்ளவர்கள் மற்றும் 60 தேர்ச்சி இல்லாதவர்கள் ஆனால் உண்மையில் தொழிலாளர்களை சந்தையில் கிடைக்கும் அடிப்படையில் உபயோகிக்கிறோம் நமக்கு 5 தொழிலாளர்கள் தேர்ச்சிபெற்ற தொழிலாளர்கள் கிடைத்திருக்கலாம் நமக்கு 15 பகுதி திறமையான தொழிலாளர்கள் குறைவாக உள்ளார்கள் இதை சரி செய்ய நாம் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் எண்ணிக்கையை அறுபதில் இருந்து 80 உபயோகிக்கிறோம் எனவே இப்போது இதை பார்த்தால் நமது உண்மையான தொழிலாளர் செலவை கணக்கிடும்போது நாம் விலையையும் பார்க்க வேண்டும் அதுபோல நிலையான விலை வாரத்திற்கு தேர்ச்சிபெற்ற தொழிலாளர்களுக்கு நாம் கொடுப்பது 70 ரூபாய் அதாவது பத்து ரூபாய் ஒருவாரத்திற்கு அதிகம் பகுதி திறமையான தொழிலாளர்களுக்கு தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களை விட அதிகமாக கொடுக்கிறோம் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் பத்து ரூபாய் குறைவாக பெறுகிறார்கள் எனவே இந்த எல்லா காரணிகளையும் சரி செய்வதன் மூலம் நமது உண்மையான செலவு எவ்வளவு வருகிறது என்பதை கணக்கிட வேண்டும் தொழிலாளர்களின் உண்மையான செலவு கணக்கிடுவதற்கு தேர்ச்சியான தொழிலாளர்கள் 70 பெருக்கல் 32 இது எவ்வளவு வருகிறது 156800 சரியா இரண்டாவது விஷயத்தில் 30 பெருக்கல் 50 பெருக்கல் 32 கடைசியில் இதனுடைய விடை 48200 மூன்றாவதாக 80 பெருக்கல் 20 பெருக்கல் 32 இதனுடைய விடை 51200 எனவே மொத்த செலவு என்பது 256000 இப்போது நமக்கு நிலையான தொழிலாளர் செலவு கிடைத்திருக்கிறது உண்மையான தொழிலாளர் செலவும் கிடைத்திருக்கிறது எனவே இந்த இரண்டையும் கொண்டு நாம் LCV கண்டுபிடிக்கலாம் தொழிலாளர் செலவு மாறுபாடு இது எவ்வளவு இது 200 ரூபாய் 243 நிலையான செலவு உண்மையான செலவு ரூபாய் 256000 இது உண்மையான செலவு எனவே நிலையானது 243 உண்மையானது 256 எனவே முடிவில் தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது 13000 ரூபாய் 13000 பாதகமானது எனவே குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தொழிலாளர் செலவு உண்மையாக செலவு செய்தது 13000 ரூபாய் அதிகம் இந்த சிறிய தொகையானது நாம் எதிர்பார்த்தது 30 வாரத்தில் முடிக்கப்பட வேண்டியது 32 வாரத்தில் முடித்ததால் ஏற்பட்டது நாம் தொழிலாளர் அமைப்பை முடிவு செய்யும்போது தேர்ச்சி உள்ள தொழிலாளி பகுதி திறமையான தொழிலாளி மற்றும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளி இந்த மூன்று வகை தொழிலாளர்களையும் வித்தியாசமான அளவுகளில் பயன்படுத்தினோம் எனவே விலை பற்றி பேசும்போது 2 வகையான தொழிலாளர்களுக்கு நிலையான அளவைவிட அதிகமாக வழங்கியிருக்கிறோம் மூன்றாவது வகையில் மட்டும்தான் நமக்கு சிறிதளவு பணம் மிச்சமாகி இருக்கிறது நாம் நிலையான விலையைவிட உண்மையில் குறைவாக செலவழித்து இருக்கிறோம் ஆனால் நிகர முடிவுகள் எண்ணிக்கை அதிகரித்ததால் மற்றும் தொழிலாளர் அமைப்புகள் மாறியதால் நாம் அதிகமான விலை கொடுக்க வேண்டி இருந்தது முதல் இரண்டு வகையான தொழிலாளர்கள் அவர்களுடைய தொழிலாளர் செலவு மாறுபாடு எதிர்மறையாக வந்தது அல்லது தொழிலாளர் செலவு அதிக தொகையான 13000 ரூபாய் அதிகரித்தது இது சிறிய தொகை அல்ல பெரிய தொகை 13000 ரூபாய் ஒரு பெரிய தொகை இது பெரிய செலவு எனவே கவனமாக இருக்க வேண்டும் இப்போது நாம் ஏன் தொழிலாளர்கள் கிடைப்பதில்லை என்பதை எதிர்பார்க்க வேண்டும் நாம் தரம் நிர்ணயம் செய்தோம் நாம் குறிவைத்த தேர்ச்சி உள்ள தொழிலாளர்கள் எண்ணிக்கை ஏன் கிடைக்கவில்லை இங்கே ஏன் 5 தொழிலாளர்கள் குறைவாக கிடைத்தார்கள் ஏன் சரியான நேரத்தில் அவர்களை தொடர்பு கொள்ளவில்லை அல்லது நமக்கு உண்மையான அளவு ஏன் கிடைக்கவில்லை உண்மையான அளவு கிடைக்கவில்லை என்பது ஒரு காரணம் எங்கே நாம் இரண்டு அதிக வாரங்களை விரயம் செய்தோம் முப்பது என்பது நிலையான தரம் அதனால் ஏன் இரண்டு வாரங்கள் அதிகம் நாம் செலவு செய்தோம் அதாவது 32 வாரங்கள் இது கவனிக்கப்படவேண்டிய மற்றொரு காரணம் நாம் வாரம் அடிப்படை சம்பளம் தருகிறோம் தேர்ச்சிபெற்ற பகுதி தேர்ச்சிபெற்ற போன்ற பிரிவுகளை குறைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அதிகம் விலை கொடுத்துள்ளோம் எனவே இந்த விஷயத்தை நாம் பேசும்போது இந்த இரண்டு பிரிவினருக்கும் நாம் கொடுத்த விலை என்பது சற்று அதிகம் எனவே இந்த மூன்று முக்கியமான குறியீடுகள் நான் கேட்டது போல நம்மை கட்டாயப்படுத்தின இதற்காக நாம் ஒரு விரிவான ஆராய்ச்சியை செய்து அதன் தரத்தை திருத்தி அமைப்பதன் மூலம் அடுத்த முறை இடைவெளி என்பது நிலையான செலவுக்கும் உண்மையான செலவுக்கும் ஏற்படாத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அல்லது இடைவெளியை குறைக்க வேண்டும் அல்லது இடைவெளி புறக்கணிக்க கூடிய அளவில் இருக்க வேண்டும் இது கருத்தில் கொள்ளவேண்டிய பெரிய இடைவெளி ஏனென்றால் நாம் நிலையான செலவை கட்டுப்படுத்தவில்லை என்றால் அதன் முக்கியத்துவம் இல்லாமல் போகும் இப்போது தொழிலாளர் செலவு மாறுபாட்டை கணக்கிடும்போது மேலும் அடுத்த விஷயத்திற்கு செல்லும்போது நாம் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாட்டை கணக்கிட வேண்டும் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு என்பது அதற்குண்டான சூத்திரம் என்ன இங்கே நாம் பேசும்போது உண்மையான நேரம் பற்றி பேசுகிறோம் எனவே இங்கே நேரம் என்பது வெளியே வருமா அல்லது உள்ளே வருமா இந்த தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு ஏனென்றால் பொருள் என்பதில் அளவை குறிக்கும்போது நாம் அதை அடைப்புக்குறிக்கு வெளியே வைத்தோம் இங்கே நாம் நேரம் பற்றி பேசும்போது இது உண்மையான நேரம் உண்மையான நேரம் பெருக்கல் நிலையான விலை கழித்தல் உண்மையான விலை நிலையான விலை கழித்தல் உண்மையான விலை எனவே இவைகளை கணக்கிடும்போது நான் முன்னர் கூறியதுபோல சூத்திரங்களை ஞாபகம் வைத்துக்கொள்ள ஒரு வழி என்றால் நாம் எதை கண்டுபிடிக்க வேண்டும் அது அடைப்புக்குறிக்குள் போட்டுக்கொள்ள வேண்டும் இங்கே நாம் கண்டுபிடிக்க வேண்டியது மாறுபாட்டின் விலை மற்றும் தொழிலாளர் விலை எனவே விலை என்பதை அடைப்புக்குறிக்குள் வைத்து அதனை நேரத்தால் பெருக்க வேண்டும் இதேபோல் திறனை கண்டுபிடிக்கும் போது நேரம் என்பது அடைப்புக்குறிக்குள் வந்துவிடும் விலை என்பது வெளியே வந்துவிடும் ஏனென்றால் நாம் விலையை கண்டுபிடிக்கணும் சொல்லப்போனால் நிலையான விலை எனவே நிலையான விலை என்பது வெளியேயும் நிலையான நேரம் மற்றும் உண்மையான நேரம் என்பதும் உள்ளே இருக்க வேண்டும் எனவே தொழிலாளர் விலை என்பதை நாம் கண்டுபிடிக்கும் போது நீங்கள் முதலில் உண்மையான நேரத்தில் இருந்து தொடங்கி உண்மையான நேரம் பெருக்கல் நிலையான விலை கழித்தல் உண்மையான விலை இந்த வழியில் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாட்டை கண்டுபிடிக்கலாம் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாட்டை கண்டுபிடிக்கும் போது நாம் தேர்ச்சிபெற்ற தொழிலாளர்கள் அவர்களின் நேரம் நேரம் என்பது கணக்கிட்டால் நேரம் மட்டுமே எனவே நேரத்தை கணக்கிடும் போது உண்மையான நேரத்தை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் எத்தனை மணி நேரம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு கொடுத்த நேரம் என்பது 32 வாரங்கள் மேலும் 70 தொழிலாளர்கள் எனவே 70 பெருக்கல் 32 என்பது மொத்தம் 2240 மணி நேரம் அல்லது வாரங்கள் இதுதான் மொத்த நேரம் வார அடிப்படையில் இதனுடைய நிலையான விலை எவ்வளவு நிலையான விலை 60 ஆனால் நாம் கொடுத்த விலை 70 எனவே இந்த மாறுபாடு என்ன இந்த மாறுபாடு மொத்தம் ரூபாய் 22000 இதை நாம் தீர்த்து வைக்கும் போது அது 22400 எனவே இது பாதகமான மாறுபாடு சரி இதேபோன்று பகுதி திறமையான தொழிலாளர்களுக்கு கணக்கிடும்போது அதனுடைய நேரம் என்பது 960 பெருக்கல் 40 கழித்தல் 50 இது மொத்தம் எவ்வளவு இது மொத்தம் 9600 மீண்டும் இது ஒரு பாதகமான விடை சரி இப்போது தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களுக்கு கணக்கிடுவோம் இப்போது தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்களுக்கு கணக்கிடும்போது எவ்வாறு வருகிறது இது 2560 பெருக்கல் 30 கழித்தல் 20 எனவே இது மொத்தம் எவ்வளவு வருகிறது இது 25600 இது மொத்த மாறுபாடு ஆனால் இது சாதகமானது எனவே தொழிலாளர் ஊதிய மாறுபாடு நாம் கணக்கிடும்போது இது சாதகமாக வந்துள்ளது எனவே மொத்தம் தொழிலாளர் ஊதிய மாறுபாட்டை நாம் கணக்கிட்டால் நமக்கு கிடைப்பது 22400 அது பாதகமானது இப்போது பகுதி திறமையான ஆட்களை மாறுபாட்டை பார்த்தால் அது 9600 பாதகம் ஏனென்றால் நாம் நிலையான விலையைவிட உண்மையான விலை அதிகம் கொடுத்துள்ளோம் எனவே தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் விஷயத்தில் நாம் உண்மையான விலை நிலையான விலையைவிட பத்து ரூபாய் ஒருவாரத்திற்கு குறைவாக கொடுத்திருக்கிறோம் இது மிகப்பெரிய தொகை எனவே இந்த மாறுபாடு சாதகமாக வந்துள்ளது எனவே மற்ற எல்லா மாறுபாடுகளையும் இப்போது கணக்கிட்டால் அது LRPB LRPB என்பது இந்த விஷயத்தில் எவ்வளவு இது மூன்று விதமான வேலைகளின் மாறுபாடுகளை கணக்கிடும்போது கிடைக்கிறது இது கடைசியில் 6400 பாதகம் 6400 பாதகம் ஏனென்றால் 2400 கூட்டல் 9600 இதை இரண்டையும் இரண்டு பாதகங்களையும் கூட்டி சாதகமான 25600 இருந்து கழிக்கவேண்டும் எனவே நிகர விடை பாதகம் ஒரு காரணம் நாம் கண்டுபிடித்தது என்றால் அது தொழிலாளர் செலவு மாறுபாடு எதிர்மறையாக வந்தது ஏனென்றால் உங்களது விலை அதிகம் நாம் தேர்ச்சிபெற்ற தொழிலாளர்கள் விலையை அதிகமாக கொடுத்துள்ளோம் பகுதி திறமை பெற்ற தொழிலாளர்கள் விலையும் அதிகம் கொடுத்துள்ளோம் எனவே நிகர மாறுபாடு தொழிலாளர் விலை என்பது 6400 பாதகம் அல்லது எதிர்மறை மற்ற மாறுபாடுகள் என்றால் தொழிலாளர் திறன் மாறுபாடு அது தொழிலாளர் செலவு மாறுபாட்டை குறித்துப் பேசும் தொழிலாளர் திறன் மற்றும் தொழிலாளர் ஊதிய விலை பற்றி அடுத்த வகுப்பில் விவாதிக்கிறேன் நன்றிகள் பல